சென்ற வகுப்பில் நாம் கால்சைட் மற்றும் குவாட்ஸ் படிகங்களில் ஏற்படும் இரட்டை ஒளிவிலகல் பற்றிப் பார்த்தோம் கால் சைட் அல்லது குவாட்ஸ் படிவங்களில் ஒளி புகும்போது புகுந்து செல்லும்போது இரட்டை ஒளிவிலகலால் இரண்டு பிம்பங்கள் உருவாகின்றன ஒன்று O ray பொதுக்கதிர் மற்றொன்று E ray நூதன கதிர் ஆகும் இரட்டை ஒளிவிலகலை அடிப்படையாகக் கொண்ட சோதனையை தான் இன்று நான் உங்களுக்கு செய்து காண்பிக்க போகிறேன் இன்றைய நமது சோதனையில் நாம் கால்சைட் படிகத்தின் ஒளிவிலகல் குறியீட்டு எண்ணை n o and n e அல்லது பொதுக் கதிர் மற்றும் நூதன கதிரை கண்டறிய போகிறோம் இதற்கு முன் நாம் கண்ணாடி முப்பெட்டகத்தின் ஒளிவிலகல் குறியீட்டு எண்ணை கண்டறிந்துள்ளோம் அதனை நாம் எவ்வாறு கண்டறிந்தோம் என நினைவிருக்கிறதா முப்பெட்டக நிறமாலைமானியை கொண்டு கண்டறிந்தோம் அப்போது நாம் முப்பெட்டகத்தின் கோணத்தையும் சிறும ஒளிவிலகு கோணத்தையும் கண்டறிந்தோம் ஒற்றை நிற ஒளி முப்பெட்டகத்தில் ஒளிவிலகல் அடைந்தது இங்கும் அதே போல்தான் கண்ணாடி முப்பெட்டடத்திற்கு பதில் கால்சைட் படிகத்தினால் ஒற்றை நிற சோடியம் ஆவி விளக்குஒளி ஒளிவிலகல் அடைவதால் நாம் இரு பிம்பங்களை காண முடியும் அடுத்து நாம் பொதுக் கதிர் மற்றும் நூதன கதிரின் சிறும ஒளிவிலகல் கோணத்தையும் கால் சைட் படிகத்தின் கோணத்தையும் கண்டறிய வேண்டும் ஒளிவிலகல் குறியீட்டு எண் சமம் sin A plus delta m minimum deviation divided by 2 divided by sin A by 2 இதில் A கால்சைட் படிகத்தின் கோணம் மற்றும் m சிறும ஒளிவிலகல் கோணமாகும் இங்கு நாம் இரண்டு ஒளிவிலகல் குறியீட்டு எண்களை கண்டறிய போகிறோம் ஒன்று பொது கதிரின் ஒளிவிலகல் குறியீட்டு எண் n o மற்றது நூதன கதிரின் ஒளிவிலகல் குறியீட்டு எண் n e ஆகும் அட்டவணையில் பொது கதிர் மற்றும் நூதன கதிரின் ஒளிவிலகல் குறியீட்டு எண்களை இங்கே குறிக்கிறோம் இவ்விரு சமயங்களிலும் படிக முப்பெட்டகத்தின் கோணம் ஒன்றாகும் ஆனால் இவ்விரண்டு கதிர்களுக்கும் சிறும ஒளிவிலகல் கோணங்கள் வெவ்வேறாகும் முப்பெட்டகத்தின் ஒளிவிலகல் குறியீட்டு எண்ணை கண்டறிய நிறமாலைமானியையும் சோடிய ஆவி ஒளிவிளக்கை பயன்படுத்தியது போல இப்போதும் கால்சைட் முப்பெட்டகத்தின் ஒளிவிலகல் குறியீட்டு எண்களை அவற்றை கொண்டே கண்டறிய போகிறோம் எனவே இந்த கால்சைட் முப்பெட்டகத்தின் கோணத்தையும் O ray and E ray பொது மற்றும் நூதன கதிர்களின் ஒளிவிலகல் கோணத்தையும் கண்டறிய வேண்டும் இரட்டை ஒளிவிலகல் ஏற்படும் கால்சைட் மற்றும் குவாட்ஸ் படிகங்களின் ஒளியியல் அச்சில் O ray and E ray பொது மற்றும் நூதன கதிர்களின் ஒளிவிலகல் குறியீட்டு எண் சமமாகும் அவற்றின் திசைவேகமும் ஒளியியல் அச்சில் சமமாகும் இதனை நாம் முந்தைய வகுப்புகளில் பார்த்துள்ளோம் முப்பெட்டகத்தின் ஒளியியல் அச்சுக்கு செங்குத்தாக ஒளிக்கதிர் செல்லும்போது அவற்றின் திசைவேகம் மாறுகிறது கதிர்களின் திசை வேகத்திற்கு இடையே உள்ள வித்தியாசம் அதிகரிக்கிறது நூதன கதிரின் திசைவேகம் அதிகம் எனில் பொது கதிருக்கு குறைவாக இருக்கும் இவற்றின் ஒளிவிலகல் குறியீட்டு எண் இதற்கு நேர்மாறாக இருக்கும் அதாவது ஒன்று கூடுதலாகவும் மற்றது மிகக் குறைவாகவும் இருக்கும் இவற்றையும் நாம் கடந்த வகுப்புகளில் பார்த்துள்ளோம் முப்பெட்டகத்தின் முனைகள் கால்சைட் படிகத்தின் ஒளியியல் அச்சின் செங்குத்துக்கு இணையாக இருக்குமாறு அறுத்தெடுக்க வேண்டும் புள்ளியிட்ட கோடாக நான் வரைந்து இருப்பது ஒளியியல் அச்சாகும் இங்கே ஒளியியல் அச்சு முப்பெட்டகத்தின் முனைகளுக்கு இணையான தளத்திற்கு செங்குத்தாக இருக்கும் படுகதிர்கள் முப்பெட்டகத்தின் மேல் விழுந்து அதனுள் புகுந்து செல்லும் அவ்வாறு செல்லும் ஒளிக் கதிர்களின் திசை ஒளி அச்சுக்கு செங்குத்தாக இருக்கும் கால்சைட் படிகத்தின் பொது கதிர் மற்றும் நூதன கதிரின் ஒளிவிளக்கு குறியீட்டு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் அதிகமாக இருக்கும் அதைத்தான் நாம் இப்போது கண்டறிய போகிறோம் ஒளிக்கதிர் கால்சைட் படிகத்தின் உட்புகுந்து செல்லும்போது நமக்கு இரு பிம்பங்கள் கிடைக்கும் அதாவது இரு ஒளிவிலகல் கதிர்கள் கிடைக்கும் ஒன்று பொது கதிர் மற்றொன்று நூதன கதிர் ஆகும் பொதுக் கதிர் மற்றும் நூதன கதிர் இடையிலான சிறும ஒளிவிலகல் delta ஆகும் இங்கே சிறும ஒளிவிலகல் மட்டும் ஏற்படாது நமக்கு இரு பிம்பங்களும் கிடைக்கும் எனவே பொதுக் கதிர் மற்றும் நூதன கதிர்களின் சிறும ஒளிவிலகல் கோணத்தை நாம் கண்டறிய வேண்டும் இதுமட்டுமில்லாமல் முப்பெட்டகத்தின் கோணத்தையும் நாம் கண்டறியவேண்டும் முப்பெட்டகத்தின் கோணத்தையும் சிறும ஒளிவிலகுக் கோணத்தையும் முன்பு நாம் பயன்படுத்திய அதே முறைகளிலேயே கண்டறிய போகிறோம் இங்கு ஒரு சிறு வித்தியாசம் என்னவெனில் நாம் இருவேறு கதிர்களுக்கு சிறும ஒளிவிலகு கோணத்தை தனித்தனியே கண்டறிய போகிறோம் இவ்வட்டவணையில் தான் அளவுகளை குறிக்கப் போகிறோம் முப்பெட்டக நிறமாலைமானியின் வெர்னியர் மாறிலி வெர்னியர்1 வெர்னியர் 2 மதிப்புகளை கண்டறிந்து பதிவிட போகிறோம் இவற்றை நாம் கடந்த வகுப்புகளில் பலமுறை பார்த்துள்ளோம் முப்பெட்டகத்தின் கோணத்தை எவ்வாறு கண்டறிவது என்று நமக்குத் தெரியும் முப்பெட்டகத்தின் முகடு இணையாக்கியின் பக்கம் இருக்குமாறு முட்பெட்டகத்தை பொருத்த வேண்டும் இணையாக்கியின் வழியே வரும் ஒளிக்கதிர்கள் பிரதிபலிக்கும் பரப்புகளின் மீது பட்டு எதிரொளிப்பு உண்டாகும் இந்த எதிரொளிப்பு கதிர்களின் கோணத்தை நாம் கண்டறிய வேண்டும் இவ்விரு கதிர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தின் மதிப்பு 2A ஆகும் இதுபோல் மேலும் சில மதிப்புகளை கண்டறிந்து அவற்றின் சராசரியை இரண்டால் வகுக்க நமக்கு முப்பெட்டகத்தின் கோணம் கிடைக்கும் அடுத்து நாம் சிறும ஒளிவிலகு கோணத்தை கண்டறிய வேண்டும் இரண்டு கதிர்கள் நமக்கு கிடைக்கும் ஒன்று பொது கதிர் மற்றது நூதன கதிர் தொலைநோக்கியை கொண்டு இவற்றின் சிறும ஒளிவிலகு நிலைகளை கண்டறிந்து அவற்றின் அளவுகளை குறித்துக் கொள்ள வேண்டும் மேலும் இணையாக்கிக்கு நேராக தொலைநோக்கியை பொருத்தி நேர் அளவுகளையும் கண்டறிய வேண்டும் இந்த இடத்தில் நாம் பொது கதிரின் சிறும ஒளிவிலகல் மதிப்பை குறிப்பிட வேண்டும் இது போல் மேலும் சில மதிப்புகளை கண்டறிந்து அவற்றின் சராசரியை கணக்கிட்டால் அதுதான் பொதுக் கதிரின் delta m o ஆகும் அதேபோல் நூதன கதிரின் ஒளிவிலகல் நிலையை கண்டறிந்து அளவுகளை குறித்துக் கொள்ள வேண்டும் இது போல் மேலும் சில அளவுகளை கண்டறிந்து அவற்றின் சராசரியை கணக்கிட்டால் அதுதான் delta n e ஆகும் அட்டவணை 1 இல் உள்ள முப்பெட்டகத்தின் கோணம் மற்றும் அட்டவணை 2ல் உள்ள சிறும ஒளிவிலகல் கோணம் ஆகியவற்றை கொண்டு நாம் பொது கதிர் மற்றும் நூதன கதிரின் ஒளிவிலகல் குறியீட்டு எண்ணை கண்டறிய போகிறோம் அடுத்து O மற்றும் e ஆகியவற்றின் சராசரியை கணக்கிடவேண்டும் அதேபோல் ஒளிவிலகல் குறியீட்டு எண் கணக்கீட்டில் உள்ள பிழைகளையும் சரியாக கணக்கிட வேண்டும் இதற்கான சூத்திரம் take log and then differentiate that one finally you are getting del mu by mu equal to 2 cot A plus del m by 2 plus cot A by 2 into Vernier constant minimum deviation இங்கு நான் குறிப்பிட்டுள்ள முப்பெட்டகத்தின் கோணம் மற்றும் delta m மதிப்புகளை நாம் எப்போதும் நேரடியாக கண்டறிவது இல்லை இரண்டு அளவுகளில் வித்தியாசத்தை கொண்டே கணக்கிடுகிறோம் எனவே பிழையும் வெர்னியர் மாறிலியின் இரண்டு மடங்கு இருக்கும் that that 2 if we multiply that 2 if we multiply this half is going and delta A equal to delta del m equal to Vernier constant அதனால்தான் இந்த அளவுகளின் பிழை சதவீதத்தை எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றி இங்கே விளக்கியுள்ளேன் நாம் இப்போது சோதனையை துவங்குவோம் நாம் இப்போது சோதனைக்கு தயார் செய்து விட்டோம் இங்கே நமக்கு முப்பெட்டக மேசை நிறமாலைமானி மற்றும் கால்சைட் முப்பெட்டகம் ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளன நாம் முதலில் சிறும ஒளிவிலகல் இருப்பிடத்தை கண்டறிந்து பின்னர் அலைபேசி கேமராவை அங்கு பொருத்தி பிம்பத்தை காணலாம் நமக்கு இப்போது இரு பிம்பங்கள் காணக்கிடைக்கிறது இவை அவற்றின் ஒளி விலகல் நிலைகளாகும் நீங்கள் இப்போது குறுக்கு கோட்டையும் இரு பிம்பங்களையும் காண்கிறீர்கள் இங்கே நாம் சோடியம் ஆவி ஒளிவிளக்கை பயன்படுத்தியுள்ளோம் இணையாக்கியின் செங்குத்து பிளவு வழியே ஒற்றை ஒளி கதிர்கள் வருகிறது நாம் சாதாரண முப்பெட்டகத்தின் பயன்படுத்தி இருந்தால் நமக்கு ஒரு பிம்பம் மட்டுமே கிடைத்திருக்கும் ஆனால் நாம் இங்கே கால்சைட் முப்பெட்டகத்தை பயன்படுத்தியுள்ளோம் இந்த முப்பெட்டகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்று நான் முன்பே விளக்கியுள்ளேன் அதாவது ஒளியியல் அச்சு முப்பெட்டகத்தின் முனைகளுக்கு இணையான தளத்திற்கு செங்குத்தாக இருக்கும் இதுதான் கால்சைட் முப்பெட்டகம் ஆகும் இது சிறிய அளவில் உள்ளது இது கண்ணாடி முப்பெட்டகத்தை ஒத்து இருக்கிறது நான் இப்போது முப்பெட்டகத்தின் முகடு படத்தின் இந்தத் திசையை நோக்கி இருக்குமாறு வைக்கிறேன் படத்தில் இங்கே முகடை வரைந்துள்ளேன் இந்த இரண்டு பிரதிபலிக்கும் பரப்புகள் இருபுறங்களிலும் அமைந்துள்ளன இது முப்பெட்டகத்தின் பின்புறம் பிரதிபலிக்காத பரப்பாகும் ஒளியியல் அச்சு முப்பெட்டகத்தின் விளிம்புகளுக்கு இணையாகவும் காகிதத்தின் பரப்பிற்கு செங்குத்தாகவும் உள்ளது இப்படத்தில் வரைந்து உள்ளது போலவே நான் கால்சைட் முப்பெட்டகத்தினை வைத்துள்ளேன் அடுத்து நாம் முப்பெட்டகம் மேசை இல்லாமல் நேர் பிம்பத்தை காணலாம் இப்போது நான் நேர் பிம்பத்தை உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன் நீங்கள் அலைப்பேசி திரையில் ஒற்றை பிம்பத்தை காண முடியும் நீங்கள் இப்போது ஒற்றை பிம்பத்தை காணலாம் அதாவது பிளவின் பிம்பத்தை நேரடியாக காணலாம் இப்போது நாம் அதன் அளவை கண்டறியலாம் அடுத்து நாம் சிறும ஒளிவிலகலை கண்டறிய வேண்டும் அதற்கு நாம் வெர்னியர்1 மற்றும் வெர்னியர் 2 அளவுகளை கண்டறிய வேண்டும் நாம் இவ்விரு அளவுகளையும் கண்டறிய வேண்டும் நேர் பிம்பத்தின் அளவை கண்டறிய முதலில் நாம் குறுக்கு கோட்டை பிம்பத்தின் மையத்தில் இருக்குமாறு பொருத்த வேண்டும் எனவே நாம் திரையில் காணும் இந்த ஒற்றை பிம்பம் நேரடி பிம்பம் ஆகும் இந்த நேரடி அளவுகள் சில நேரங்களில் பயன்படாமலும் போகலாம் அடுத்து நான் முப்பெட்டகத்தினை பொருத்தப் போகிறேன் முப்பெட்டகத்தின் முகடு முப்பெட்டக மேசையின் மையத்தில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் முப்பெட்டகம் சிறியதாக இருப்பதை நீங்கள் காணலாம் இது காலசைட் படிகத்தால் செய்யப்பட்டுள்ளதால் இதன் விலை மிக கூடுதலாகும் அடுத்து நாம் முப்பெட்டகத்தினை எவ்வாறு பொருத்த வேண்டும் என்பது மிக முக்கியமாகும் முப்பெட்டகத்தின் முகடு மேசையின் மையத்தில் இருக்குமாறு பொருத்த வேண்டும் இப்போது நாம் எதிரொளிக்கப்பட்ட பிம்பத்தை காண்கிறோம் தொலைநோக்கியின் குவியத்தை நாம் மாற்றக்கூடாது ஏனெனில் அதை நாம் முதலிலேயே இணைகதிர்களை பெறும் வண்ணம் சரி செய்து கொள்ள வேண்டும் ஆனால் அதை நான் சரி செய்து கொள்ளவில்லை எனக்கு இப்போது எதிரொளிப்பு பிம்பம் கிடைக்கிறது நான் உங்களுக்கு அந்த பிம்பத்தை இப்போது காண்பிக்கிறேன் நமக்கு இப்போது ஒரு ஒற்றைப் பிம்பம் எதிரொளிப்பினால் கிடைக்கிறது குறுக்கு கோட்டினை பிம்பத்தின் மையத்தில் பொருத்தி இந்த பக்கத்திற்குரிய வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 மதிப்புகளை கண்டறிந்து குறித்துக் கொள்ள வேண்டும் இதேபோல் நான் மற்றொரு பக்கத்திலும் எதிரொளிப்பு பிம்பத்தை கண்டறிய வேண்டும் இப்போது எனக்கு இந்தப் புள்ளியில் பிம்பம் கிடைக்கிறது இது இந்தப் பக்கத்திற்கான எதிரொளிப்பு பிம்பம் ஆகும் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்பக்கத்தில் எதிரொளிப்பு கதிரை காண நாம் முயற்சிப்போம் இந்த புள்ளியில் எனக்கு மற்றொரு எதிரொளிப்பு கதிரின் பிம்பம் கிடைக்கிறது இவ்விடத்திற்கு உரிய வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 மதிப்புகளை கண்டறிய வேண்டும் இது போல் மேலும் மூன்று பதிப்புகளைக் கண்டறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த இரண்டு அளவுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறிந்தால் நமக்கு 2A மதிப்பு கிடைத்துவிடும் 2A மதிப்புகளின் சராசரியை கண்டறிந்து அதனை இரண்டால் வகுக்க நமக்கு முப்பெட்டகத்தின் கோணம் A கிடைத்துவிடும் அடுத்து நாம் சிறும ஒளிவிலகல் கோணத்தை கண்டறிவோம் அதற்கு முதலில் நாம் முப்பெட்டக மேசையினை சுழற்றி முப்பெட்டகத்தின் பிரதிபலிக்காத பரப்பு இணையாக்கிக்கு இணையாக இருக்குமாறு பொருத்திக்கொள்ள வேண்டும் அதாவது ஒளி முதலில் இந்த ஒளிவிலகல் பரப்பில் பட்டு மற்றொரு ஒளிவிலகல் பரப்பான இதன் வழியே வெளிவரும் போது அது அடி பக்கத்தினை நோக்கி வளைந்து இருக்கும் இவ்விடத்தில் நமக்கு ஒளிவிலகல் கதிர் கிடைக்கும் என்று எண்ணுகிறேன் அதனை சோதித்துப் பார்ப்போம் ஒளிவிலகல் கதிர் இவ்விடத்தில் கிடைக்கிறதா என்று சோதிக்க முப்பெட்டக மேசையினை சுழற்றி பார்க்கிறேன் எனக்கு இவ்விடத்தில் விலக்கப்பட்ட கதிர் கிடைக்கிறது ஆனால் இது சிறும ஒளிவிலகல் புள்ளி அன்று இது ஒளிவிலகல் அடைந்த கதிரின் பிம்பம் இல்லை நான் அதன் சரியான நிலையை கண்டறிய முயற்சிக்கிறேன் ஒளி இவ்வழியே வந்து இந்தப் புள்ளியில் பட்டு எதிரொளித்து இந்த திசையில் செல்லும் நான் உங்களுக்கு அதனை காண்பிக்க வேண்டும் நான் தொலைநோக்கியை நகர்த்தி பிம்பம் இவ்விடத்தில் கிடைக்கிறதா என சோதிக்க போகிறேன் ஆம் இவ்விடத்தில் எனக்கு பிம்பம் கிடைக்கிறது ஆனால் இது சரியாக குவிக்கப்படவில்லை எனவே இதனை சரியாக குவித்து பிம்பத்தை தெளிவாக காண வேண்டும் இது சிறும ஒளிவிலகல் புள்ளி அன்று வெறும் விலகல் அடைந்த கதிர் பிம்பம் மட்டுமே இது மிகவும் சுவாரஸ்யமானது ஏனெனில் எனக்கு இப்போது இரண்டு பிம்பங்கள் கிடைத்துள்ளன அலைபேசி திரையை சற்று பெரிதாக்கினால் நீங்கள் இரு பிம்பங்களை காணலாம் தொலைநோக்கியில் காணும்போது எனக்கு மிகத்தெளிவான பிம்பங்கள் கிடைத்தன ஆனால் திரையில் சற்று மங்கலான பிம்பங்களே கிடைத்துள்ளன பொதுக் கதிர் மற்றும் நூதனகதிர் ஆகியவற்றின் இரு பிம்பங்கள் நமக்கு கிடைத்துள்ளன அடுத்து நாம் சிறும ஒளிவிலகல் கோணத்தை கண்டறிய வேண்டும் அதற்கு நான் முப்பெட்டகம் மேசையை இத்திசையில் திருப்பி அதன் கோணத்தை மாற்றுகிறேன் தொலைநோக்கியும் அதே திசையில் நகர்த்தி பிம்பங்களை கண்டறிய வேண்டும் ஆனால் நான் அவற்றை கண்டறியாமல் விட்டுவிட்டேன் எனவே முதலில் நான் தொலை நோக்கி நகர்த்தி ஒளிவிலகல் புள்ளியை கண்டறிகிறேன் இப்போது எனக்கு சிறும ஒளிவிலகல் புள்ளி கிடைத்துவிட்டது முப்பெட்டகத்தினை இவ்விரு திசைகளில் நகர்த்தினாலும் பிம்பம் ஒரே திசையில் நகரும் இது சிறும ஒளிவிலகல் புள்ளிதான் ஏனெனில் முப்பெட்டகத்திணை இத்திசையில் சுழற்றும் போது பிம்பம் இந்தத் திசையில் நகர்கிறது இப்போது முப்பெட்டகத்தின் எதிர்திசையில் சுழற்றும் போது பிம்பம் சிறும ஒளிவிலகல் புள்ளியை நோக்கி திரும்பி வருகிறது நான் இதே திசையில் மேலும் சுழற்றும் போது அது மீண்டும் திரும்பி செல்கிறது எனவே அதனை நான் மீண்டும் எதிர் திசையில் திருப்பி சிறும ஒளிவிலகல் புள்ளியில் பொருத்துகிறேன் எனவே இந்த சிறும ஒளிவிலகல் புள்ளியில் உள்ள முதல் பிம்பத்தின் மையத்தில் குறுக்குக் கோட்டை பொருத்தி முதல் கதிரின் அளவுகளை கண்டறிய வேண்டும் அதன் வெர்னியர் 1 மற்றும் 2 மதிப்புகளை கண்டறிந்து குறித்துக் கொள்ள வேண்டும் இதுபோல் இரண்டு மூன்று தடவைகள் செய்து வெவ்வேறு அளவுகளை கண்டறிய முயற்சிக்க வேண்டும் அதாவது கோணத்தை சிறிது மாற்றி அதற்குரிய சரியான அளவுகளை கண்டறிய வேண்டும் முதல் கதிர் அளவுகளை கண்டறிந்த பின்பு இரண்டாவது கதிரின் சிறும ஒளிவிலகல் கோணத்தை கண்டறிய வேண்டும் எனவே நான் தொலைநோக்கியை நகர்த்தி குறுக்கு கோட்டினை இரண்டாவது பிம்பத்தின் மையத்தில் இருக்குமாறு பொருத்துகிறேன் அடுத்த நான் கேமராவை சரி செய்கிறேன் இப்போது இரண்டாவது பிம்பத்துடன் குறுக்கு கோடு ஒருங்கிணைந்து உள்ளது எனவே நான் இரண்டாவது கதிருக்கான வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 மதிப்புகளை கண்டறிய வேண்டும் இதுபோல் நாம் மேலும் சில அளவுகளை கண்டறிய வேண்டும் நாம் முன்பே நேர் அளவுகளை கண்டறிந்துள்ளோம் அப்படி கண்டறியவில்லை எனில் இப்போது கண்டறியலாம் ஒவ்வொரு முறையும் இதனை கண்டறிய வேண்டும் பிம்பத்தின் சிறும ஒளிவிலகல் புள்ளியில் முப்பெட்டக மேசையை நீங்கள் பொருத்திய பின்பு முப்பெட்டகம் நகராமல் இருப்பதை உறுதி செய்துகொள்ள வேண்டும் பின்னர் அதன் வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 மதிப்புகளை கண்டறிந்த பின்பு முப்பெட்டகத்தின் மேசையில் இருந்து எடுத்துவிட்டு இந்த வட்ட அளவியை நகர்த்தி நேர் பிம்ப அளவுகளை கண்டறிய வேண்டும் முதலில் நாம் இந்த அளவுகளை கண்டறிந்தோம் ஆனால் அவற்றை இப்போது பயன்படுத்த முடியாது ஏனெனில் நான் முப்பெட்டக மேசையை நகர்த்தி விட்டேன் எனவே நான் இவ்விரு பிம்பங்களுக்கும் தனித்தனியே ஒளிவிலகல் கோணங்களை கண்டறிய வேண்டும் எனவே நாம் அவற்றின் இருவேறு கோணங்களில் கண்டறிந்து விட்டோம் ஆனால் அது சமயங்களில் நாம் முப்பெட்டகம் மேசையை நகர்த்த கூடாது அதாவது சிறும ஒளிவிலகல் புள்ளியில் முப்பெட்டகத்தை பொருத்திய பின் முப்பெட்டக மேசையை நகர்த்தக் கூடாது தொலைநோக்கியை மட்டுமே நகர்த்த வேண்டும் இப்போது நாம் குறுக்கு கோட்டை நேர்கதிரின் மையத்தில் பொருத்தி விட்டோம் இதை நாம் முன்பே பார்த்துவிட்டோம் அதனால் இப்போது காண்பிக்கப் போவதில்லை எனவே நாம் அதன் வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 மதிப்புகளை கண்டறிந்து குறித்துக் கொள்வோம் நாம் பொதுக் கதிர் மற்றும் நூதன கதிருக்கு இரண்டு வெவ்வேறு அளவுகளை கண்டறிந்தோம் ஆனால் இவை இரண்டிற்கும் பொதுவானது இந்த நேர் அளவு ஆகும் எனவே நாம் நேர் அளவு கோணம் மற்றும் பொதுக் கதிர் அளவுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறிந்தால் நமக்கு சிறும ஒளிவிலகல் மதிப்பு கிடைத்துவிடும் இதேபோல் நூதன கதிருக்கும் நேர் அளவிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கணக்கிட்டு அதன் ஒளிவிலகல் மதிப்பை கண்டறியலாம் எற்கனவே நாம் முப்பெட்டகத்தின் கோணத்தை கண்டறிந்து விட்டோம் எனவே நமக்கு இருவேறு ஒளிவிலகல் குறியீட்டு எண்கள் கிடைக்கும் ஏனெனில் இவை இரண்டிற்கும் வெவ்வேறு delta m மதிப்புகள் ஆகும் delta m 0 is different than delta m e அதனால் தான் நமக்கு இருவேறு ஒளிவிலகல் குறியீட்டு எண்கள் கிடைக்கின்றன பொதுக் கதிர் மற்றும் நூதன கதிரை விளக்குவதற்கு இது மிக அருமையான சோதனையாகும் சோடியம் ஆவி ஒளிவிளக்கின் ஒற்றை நிற கதிரை கொண்டு கால்சைட் படிகத்தின் ஒளிவிலகல் குறியீட்டு எண்ணை கண்டறிந்தோம் வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன்